தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட 2 PV செல்களை உருவகம் செய்வோம் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட 2 ஒரே மாதிரியான PV செல்களை கொண்ட case ஐ எடுத்துக்கொள்வோம் ஒரு gschem schematic ல் மின்சுற்றை நான் capture பிடித்துக் கொள்ளுதல் செய்துள்ளேன் இங்கே இந்தப் பகுதி ஒருPV செல்லாகும் இது மற்றொரு PV செல் ஆகவே இதை PV செல் 1 என நான் பெயரிட்டு உள்ளேன் இதில் தனிமைப்படுத்தப்பட்ட மூலம் இருக்கிறது இது மின்சார மூலம் 1 Amp அங்கே ஒரு diode D1 shunt மின்தடை மற்றும் series மின் தடை உள்ளன இதேபோல் PV செல் 2 க்கும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மின்சார மூலம் Ip2 1 Amp ஒன்றும் அதே மதிப்புடைய D2 shunt மின்தடை மற்றும் series மின் தடையும் உள்ளன ஆகவே இந்த செல் இத்துடன் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் சுமை இணைக்கப்பட்ட முனையங்கள் இந்தப் புள்ளிக்கு குறுக்கே இருக்கின்றன இங்கே sine மாறுபடும் மூலமாகிய மின்னழுத்த மூலத்தை நாம் இணைத்திருக்கிறோம் இது x அச்சு sweep ஐ வழங்கியிருக்க வேண்டும் முனையை நான் nVt என பெயரிட்டு உள்ளேன் கீழே உள்ள செல் அதாவது செல் 2 க்கு முனைய மின்னழுத்தத்தை அளவிடக்கூடிய வெளியீட்டு முனையம் nVt2 PV செல் 1 ஆகிய மேல் செல்லுக்கு முனைய மின்னழுத்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தால் அது nVt - nVt 2 ஆகும் இங்கே include directive கோப்புகளை நான் சேர்த்துள்ளேன் அந்தக் கோப்பு pv sub ஆகும் அந்த ஒன்றின் உட்புறத்தில் ஒரு வழக்கமான diode மாதிரி இருக்கிறது இது D1 மற்றும் D2 ஆகிய diode களை கையாண்டு இருக்கவேண்டும் ஆகவே நாம் schematic உடன் தயாராக இருக்கிறோம் netlist ஐ உருவாக்கி Ngspice ஐ பயன்படுத்தி உருவகம் செய்வோம் pvsim என்கிற உருவக திட்ட கோப்புறைக்கு போகிறேன் இங்கே மூன்று கோப்புகளை நீங்கள் பார்ப்பீர்கள் sch என்பது தற்போது நாம் பார்த்த schematic கோப்பு ஆகும் cir என்பது பகுப்பாய்வை கொண்ட மின்சுற்று கோப்பாகும் sub என்பது இந்த spice directive வழியாக series sch ல் குறிப்பிடப்பட்டதாகும் இது வழக்கமான diode மாதிரியை கொண்டுள்ளது series cir உண்மையில் நிலையற்ற பகுப்பாய்வு அறிக்கையையும் netlist ஐ சேர்ப்பதற்காக ஒரு include அறிக்கையையும் கொண்டுள்ளது net ஐ நாம் உருவாக்கவில்லை இப்பொழுதே அதைப்பற்றி நாம் பார்ப்போம் கட்டுப்பாடு அறிக்கைகளின் தொடர் அங்குள்ளது ஒன்று பின்னணியை வெண்மையாகவும் முன்னணியை கருமையாகவும் அமைத்து பின்னர் கருத்தை run செய்தால் அது கட்டுப்பாடு அறிக்கையினுள் வைக்கப்படும் இப்பொழுது netlist கோப்பை உருவாக்குவோம் பின்பு Ngspice மென்பொருளின் உள் செல்வோம் அதற்கு முதலாவதாக முனைய ஜன்னலை திறந்து திட்ட துணை கோப்புக்கு செல்வோம் ஆகவே நமக்குத் தேவையான எல்லா கோப்புகளும் இங்கு உள்ளன இங்கே netlist ஐ உருவாக்கும் கட்டளை series sch என்ற உள்ளீட்டிலிருந்து series net என்ற வெளியீடுக்கு gnetlist dash g spice dash sdb gnetlist g spice sdb o series sch என்னிடம் உள்ளது ஆகவே இது netlist ஐ உருவாக்கும் இங்கே நீங்கள் மறுபடியும் திரும்பி netlist உருவாகியிருப்பதை காணலாம் பின்பு இப்பொழுது Ngspice series cir ஐ அழையுங்கள் ஆகவே நாம் இப்பொழுது Ngspice ல் இருக்கிறோம் dot கட்டுப்பாடு அறிக்கையில் இருந்த run கட்டளையை Ngspice பயன்படுத்துகிறது நீங்கள் காட்சியை சரி பார்த்தால் இவைகள் உங்களுக்கு plot செய்வதற்கான வெக்டார்களாக கிடைப்பதை காணலாம் இப்போது நாம் plot செய்து முடிவுகளை காண்கிறோம் நீங்கள் காண்பது நீங்க plot செய்ய விரும்பிய தாகும் நீங்கள் schematic கோப்பை திறக்க முடியும் இதனால் நீங்கள் plot செய்கிற அளவுருக்களை நீங்கள் கொஞ்சம் மிக எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக அது மாறுகிறது இப்போது இந்த வெளியீடு மூலம் வழியாக செல்லும் அதிகமாக உள்ள மின்சாரத்தை plot செய்யவும் இதன் குறுக்கே உள்ள முனை மின்னழுத்தம் அதாவது முனைய மின் அழுத்தத்தையும் நாம் விரும்புவதாக சொல்வோம் அது பார்ப்பதற்கு எவ்வாறு தோன்றுகிறது ஆகவே நாம் V0 மூலம் வழியாக செல்லும் மின்சாரம் versus nvt ஐ plot செய்வோம் ஆகவே இதைப் போன்று தோற்றமளிக்கும் ஒரு plot நமக்கு கிடைக்கும் ஆகவே தனிப்பட்ட plot ஐ காண்பதற்கு பதிலாக plot ளின் குழுவை நாம் காணமுடியும் இது பல்வேறு விஷயங்களில் ஒருவிதமான ஒப்பீட்டு யோசனையை உங்களுக்கு தரும் PV செல் 1 PV செல் 2 மற்றும் ஒட்டுமொத்த தொகுப்புக்கான I versus V பண்புகளை plot செய்வோம் Plot i v0 versus nvt ஆனது PV தொகுப்பில் ஒட்டுமொத்த முடிவின் I versus V பண்புகளை உங்களுக்கு தரும் பின்பு i v0 versus nVt 2 ஆனது PV செல் 2 ன் IV பண்புகளை உங்களுக்குத் தரும் மற்றும் i v0 versus nvt - nvt2 ஆனது PV செல் 1 ன் IV பண்புகளை உங்களுக்குத் தரும் இப்பொழுது இதை பெரிதாக கிடைக்கும்படி plot செய்தால் இந்த பண்புகளை நீங்கள் பெறுவதை காணலாம் இந்த நீல கோட்டை பாருங்கள் உண்மையில் இது 2 கோடுகளை கொண்டுள்ளது ஒன்று ஆரஞ்சு மற்றது அதிகமாக உள்ள நீலம் இந்த ஒத்த 2 செல்களுக்கும் I versus V உள்ளது சிவப்பாக இருப்பது ஒட்டுமொத்த செல்லுக்கானது அதைத்தான் இங்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் இது கோட்பாட்டுடன் ஒத்துப்போகிறது இப்போது 3 விஷயங்களுக்கும் சக்தி versus மின்னழுத்த வளைவுகளை plot செய்வோம் அவை செல் 1 க்கான சக்தி versus மின்னழுத்தம் அவை செல் 2 க்கான சக்தி versus மின்னழுத்தம் மற்றும் பின்பு சேர்க்கைக்கும் ஆனது ஆகவே இப்பொழுது i v0 ஐ plot செய்வோம் அவை தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருப்பதால் மின்சாரம் i எல்லாவற்றிற்கும் அதே அளவில் உள்ளது எல்லா மூன்று சாதனங்களுக்கும் அதே அளவாகும் அடுத்த plot PV செல் 2 க்கு iv0 x nvt2 versus nvt அதே x அச்சு i v0 x nvt - nvt 2 என்பது செல் 1 ன் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் versus nvt ஆகும் ஆகவே இது சக்தி versus மின்னழுத்த வளைவுகளை மூன்று செல்களுக்கும் உங்களுக்கு தரும் அவற்றை இங்கே பாருங்கள் ஆகவே செல் 1 க்கான சக்தி versus மின்னழுத்தம் நீலம் செல் 2 க்கான சக்தி versus மின்னழுத்தம் ஆரஞ்சு ஒன்றன்மீது ஒன்றாகவும் மற்றும் தொடர் சேர்க்கைக்கான சக்தி versus மின்னழுத்த வளைவு சிவப்பு வளைவாகவும் நீங்கள் காண்கிறீர்கள் இரண்டு தொகுதிகள் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட ஒரு மின்சுற்றை நான் இங்கே வைத்திருக்கிறேன் இப்பொழுது இது தொகுதி 1 இந்த தொகுதி 1 5 PV செல்களை கொண்டது இந்த 5 PV செல்களும் ஒரே மாதிரியானவை எல்லாமும் ஒரு Amp தனிமைப்படுத்தப்பட்ட மின்சார மூலங்களை கொண்டுள்ளன அதை தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளன மற்றொரு தொகுதியான தொகுதி 2 இங்குள்ளது அவையும் தொடர்ச்சியாகவே இணைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல அவற்றில் 2 ஒரு Amp மின்சார மூலங்களாகவும் மற்றும் 3 0 7 Amp மின்சார மூலங்களாகவும் இருப்பது இந்த PV செல்கள் ஓரளவு நிழலில் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது இப்போது இந்த தொகுதி 2 மற்றும் தொகுதி 1 வெளிப்புற சுமைக்கு தொடர்ச்சியாக எரிக்கப்பட்டுள்ளன இந்த விஷயத்தில் வெளிப்புற சுமையானது sweep ஆக செயலாற்றும் மின்னழுத்த மூலமாகும் உருவக திட்ட கோப்புறையை நீங்கள் பார்த்தால் 3 நன்கு அறிந்த கோப்புகள் உள்ளன sch என்பது தற்போது நாம் பார்த்த schematic கோப்பாகும் series cir என்பது பகுப்பாய்வு அறிக்கைகளை கொண்ட மின்சுற்று கோப்பாகும் மற்றும் pv sub என்பது diode மாதிரியை இந்த விஷயத்தில் வழக்கமான diode மாதிரியை கொண்டுள்ளது இது spice வழியாக directive க்குள் series sch ல் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது series cir ஐ நீங்கள் பார்க்க விரும்பினால் நிலையற்ற பகுப்பாய்வு அறிக்கைகள் இங்குள்ளன series net list கோப்பை உள்ளடக்கிய ஒரு include அறிக்கையும் இங்குள்ளது இது net list கோப்பாகும் இதை விரைவில் நாம் உருவாக்குவோம் கட்டுப்பாடு அறிக்கைகளும் இங்கு உள்ளன அவற்றில் முதல் இரண்டு பின்னணியை வெண்மையாகவும் முன்னணியை கருமையாகவும் அமைப்பதற்கான வை பிறகு run செய்யுங்கள் உருவகத்தை தானாகவே நீங்கள் run செய்வீர்கள் பிறகு plot செய்யுங்கள் ஆகவே plot i versus v i versus i x v ஆகவே இது ஒரு சக்தி versus v ஒருங்கிணைந்த அமைப்பின் சக்தி versus v தொகுதி ஒன்றின் சக்தி versus v தொகுதி 2 ன் சக்தி versus v நீங்கள் வரைபடத்தை இன்னும் மிக நன்றாக பார்க்கும்படிக்கு i versus v அளவிடப்பட்டுள்ளது ஆகவே நான் முனைய ஜன்னலுக்கு போய் முதலில் net list ஐ உருவாக்குவோம் இதை செயல்படுத்தினால் உள்ளே வந்துள்ள ஒரு net list ஐ நீங்கள் காணலாம் இப்போது நாம் ngspice series cir ஐ அழைத்து செயல்படுத்துவோம் அது செயல்படுத்தப் பட்டதை நீங்கள் பாருங்கள் இந்த வரைபடத்தை பெரிதாக்கினால் கட்டுப்பாடு அறிக்கையில் உள்ளடக்கிய plot க்கான எல்லா வரைபடங்களையும் உங்களால் பார்க்க முடியும் இப்போது இவற்றை பாருங்கள் வெளிப்புற சுமை வழியாக செல்லும் மின்சாரம் i versus v இந்த சிவப்புக் கோடு i x nvt - nvt2 தொகுதி 1 ன் குறுக்கே மின்னழுத்தம் எனவே இது தொகுதி 1 ன் சக்தியாக ஆரஞ்சு கோடாக உள்ளது தொகுதி 2 ன் சக்தி பச்சை கோடாக உள்ளது இது ஒரு மெலிந்த கோடாகும் இது ஓரளவு நிழலில் உள்ளது நீலக் கோடு என்பது ஒருங்கிணைக்கப்பட்ட செல்களின் நிகர சக்தி ஆகும் ஆகவே நான் முன்பு செய்த விவாதங்களோடு அது மிக அதிக அளவில் ஒத்துப் போகிறதை நீங்கள் பார்க்கலாம் தொகுதி 1 எப்போதுமே முதல் கால் பகுதியில் இருப்பதை கவனியுங்கள் அது முழுவதும் மூலமாகவே இருக்கும் பச்சைக்கோடு இந்த புள்ளியில் மூலத்திலிருந்து மூழ்கியாக கடந்து செல்வதை கவனியுங்கள் ஆகவே இங்கே இந்த இடங்களிலெல்லாம் சக்தியானது நேர்மறையாக இருக்கும் தொகுதி 2 மூலமாக செயல்படுகிறது இங்கே சக்தி 0 ஆகும் அது கடந்து செல்கிறது சக்தி எதிர்மறையாக மாறுகிறது இங்கே மூழ்கியாக இருக்கிறது அது ஒரு சிதறடிப்பானை போல செயல்படுகிறது இப்போது பாதுகாப்பு diode ஐ நாம் வைத்து சக்தியின் இந்த எதிர்மறை பகுதியை நீக்க முயற்சித்தால் என்ன நடக்கிறது என பார்ப்போம் இது இரண்டு தொகுதிகளை தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட மின்சுற்று ஒத்திருக்கிறது நான் ஒரு செய்துள்ளேன் தொகுதி 2 எப்போதெல்லாம் மூழ்கி நிலையில் வேலை செய்து எதிர்மறையாக முயற்சிக்கிறதோ அப்போது தொகுதி 2 ஐ பாதுகாக்க இந்த bypass diode ஐ சேர்த்துள்ளேன் இப்போது முனையத்திற்கு போய் netlist ஐ உருவாக்குவோம் ngspecie க்கு போய் அதன் cir சூழலுக்கு சென்று உருவகம் செயல்படுத்தபடுவதை நீங்கள் காணலாம் பாதுகாப்பு diode உடன் இந்த வரைபடங்களின் தொகுப்பை இப்போது நீங்கள் காணலாம் தொகுதி இரண்டின் சக்தி வளைவு பச்சை கோடாக இருப்பதை கவனியுங்கள் அது எதிர்மறையாக மாற முயற்சிக்கிற போது அது இறுகப் பற்றிக் கொள்கிறது diode ஒரு மிகச் சிறந்தது அல்லாததாக இருப்பதால் அது முன்னோக்கு மின் அழுத்தத்துடன் இறுகப் பற்றிக் கொள்கிறது இந்த வளைவின் வடிவத்தையும் கவனியுங்கள் அது நமது கலந்துரையாடலின்படியே இருக்கிறது இந்த முழுமையான தொடர்ச்சியான அமைப்பு 2 மேடுகளை கொண்டுள்ளதை கவனியுங்கள் அது ஒன்றல்ல அது தனி மலையோ அல்லது சக்தி வளைவின் தனி மேடோ அல்ல